வி வரிசையை P Vஅரே அளவிடுவது எப்படி என்பது பற்றி இப்போது பார்ப்போம் வரிசை பின்வரும் வழிகளில் பின்வரும் லோட்களுக்கு வாட் ஹவர்களை வழங்க வேண்டும் முதலில் ஒரு டே லோட் நாம் Whday என்று அழைத்தோம் இரண்டாவது ஒரு இரவு லோட் இரவு லோட் உண்மையில் பகல் நேரத்தில் பேட்டரியில் சேமிக்கப்பட வேண்டும் எனவே பகல் நேரத்தில் சூரிய சக்தி இருக்கும்போது பி வரிசை இந்த அளவு வாட் ஹவர்களையும் இரவு வாட் ஹவர் லோட்களையும் பேட்டரிக்குள் செலுத்த வேண்டும் மற்றும் பி வரிசை இயற்கையாகவே பேட்டரியின் சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் இழப்புகளுக்கும் சேர்த்து சப்ளை வழங்க வேண்டும் எனவே இது பி வரிசை வழங்க வேண்டிய ஒரு முக்கிய அங்கமாகும் எனவே இது பேட்டரியின் இரவு நேர வாட் ஹவர் லோட் செயல்திறன் அதாவது மூன்றாவது காம்பொனென்ட்பகுதி தன்னியக்க செயல்பாட்டிற்கான வாட் ஹவர் ஆக உள்ளது எனவே குறிப்பிடத்தக்க சூரிய சக்தி இல்லாத தொடர்ச்சியான நாட்கள் இருந்தால் அந்த நாட்களில் பேட்டரி லோட்களை ஆதரிக்க வேண்டும் இது லோட்க்கு ஆற்றலை வழங்க வேண்டும் எனவே தன்னியக்க நாட்களில் லோட்க்கு ஆற்றலை வழங்குவதற்காக பி வரிசை மூலம் அதிக அளவு வாட் ஹவர்களை பேட்டரிக்கு முன்பே ஏற்ற வேண்டும் எனவே இந்த லோட் வரன்முறைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் மோசமான சூழ்நிலை க்கு வடிவமைப்போம் மோசமான சூழ்நிலை இது போன்றதாக இருக்கும் எக்ஸ் அச்சு நாட்கள் மற்றும் இதை இதுபோன்ற நாட்களின் எண்ணிக்கையாக பிரிக்கிறேன் இப்போது ஒவ்வொரு பிரிவும் ஒரு நாள் இது நாள் 1 நாள் 2 எனவே நாள் n வரை na என்பது சுயாட்சியின் தன்னியக்கநாட்களின் எண்ணிக்கை அதாவது குறிப்பிடத்தக்க சூரிய சக்தி இல்லாத தொடர்ச்சியான நாட்களின் எண்ணிக்கை எனவே இவை தன்னியக்க நாட்களைத் தொடர்ந்து உடனடியாக நீங்கள் பேட்டரியை நிரப்ப வேண்டும் பேட்டரி மீட்க வேண்டும் எனவே 1 முதல் nr வரையிலான அந்த நாட்கள் இவை ரீசார்ஜ் நாட்கள் பேட்டரி ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நாட்கள் இவை இந்த நாட்களில் தன்னாட்சி பெற்ற நாட்களில் இழந்த வாட் மணிநேரம் மீட்கப்பட்டு மீண்டும் நிரப்பப்படுகிறது தன்னியக்க நாட்களில் இழந்த வாட் மணிநேரம் என்று Whauto சொல்லலாம் முழு Whauto ஒரே நாளில் நிரப்பப்படாமல் போகலாம் ஏனெனில் அவ்வாறான நிலையில் பி வரிசை அளவு மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் பின்னர் அத்தகைய அமைப்பு விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடும் மேலும் இந்த ஒரு சூழ்நிலைக்காக மட்டும் மிகப் பெரிய பி வரிசை அளவைக் கொண்டிருப்பது சரியானதாக இருக்காது எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் எந்தளவு ஆற்றலை இழந்தாலும் சில நாட்களில் அதை மீட்டெடுக்க முயற்சிப்போம் அது ரீசார்ஜ் நாளின் எண்ணிக்கை ஆகும் எனவே ஒவ்வொரு நாளும் பி வரிசை Whauto nr அளவு கூடுதலாக வழங்க வேண்டும் எனவே இது என் ஆர் எண்ணிக்கையிலான நாட்களுக்கு செய்ய வேண்டும் பின்னர் இந்த ஆற்றல் இழப்பு அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கும் எனவே இந்த Whauto nr அளவு தன்னியக்க நாட்களுக்குப் பின்னர் ஒவ்வொரு நாளும் பேட்டரிக்கு நிரப்பப்பட வேண்டும் இப்போது இந்த Whauto nr என்பது தன்னியக்க செயல்பாட்டிற்கான வாட் ஹவர் களைக் குறிக்கிறது வி வரிசையில் இருந்து வர வேண்டிய பங்கு இது Whnight efficiency யும் பி வரிசையிலிருந்து வர வேண்டும் மேலும் பகல் நேர லோட் ன் வாட் ஹவர்கள் இதுவும் பி வரிசையிலிருந்து வர வேண்டும் இந்த எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்போது வாட் ஹவர் பி வி தேவையை எழுதுவோம் இது இந்த வாட் ஹவர் போல இருக்கும் பி வி வாட் ஹவர் என்பது watt hour day Whnight பேட்டரியின் efficiency வி பகல் லோட் மற்றும் இரவு லோட் மற்றும் பேட்டரியின் சார்ஜ் டிஸ்சார்ஜ் இழப்புகள் ஆகியவவற்றுக்கு சப்ளை வழங்க வேண்டும் இது தவிர தன்னியக்க நாட்களுக்குத் தேவையான பகல் வாட் ஹவர் இரவு வாட் ஹவர் ஆற்றலை இது வழங்க வேண்டும் எனவே சூரிய சக்தி இல்லாதபோது இவை இரண்டும் பேட்டரியில் சேமிக்கப்பட வேண்டும் எனவே பேட்டரியின் செயல்திறன் எஃபிசியென்சி ஐயும் கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த அளவு பவர் இத்தனை நாட்களுக்கு பி வி மோசமான ஒளிநிலைகள் காரணமாக பங்கேற்காதபோது பேட்டரியிலிருந்து வெளியேற வேண்டிய மொத்த சக்தியாக இது இருக்கும் எனவே na இவை தன்னியக்க நாட்கள் மற்றும் இது Whauto வைக் குறிக்கிறது மற்றும் மோசமான நிலையில் இது தவிர ரீசார்ஜ் செய்வதற்கு பி வி தன்னியக்க நாட்களைத் தொடர்ந்து இந்த கூடுதல் சார்ஜ் அதாவது Whauto nr வழங்க வேண்டும் சமன்பாட்டின் இந்த பகுதி ஆற்றல் Whauto ஐ குறிக்கிறது எனவே இப்போது Whday 1 na efficiency nr Whnight nrna efficiency nr எனவே இது பி யின் வாட் மணிநேரத்தைக் கணக்கிடுவதற்கான சமன்பாடாகும் வி வரிசையின் அதிகபட்ச வாட்டை பீக் வாட் இப்போது கணக்கிட முடியும் பி எம் பி யின் வாட் ஹவர் Hat minimum ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே தற்போது Hat minimum என்னவென்று இப்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் Hat minimum என்பது ஒரு இடத்தில்இயல்பான வளிமண்டல நிலையில் ஒரு சாய்ந்த மேற்பரப்பில் விழும் சூரிய ஆற்றலின் ஆண்டு முழுவதற்குமான குறைந்தபட்ச மதிப்பு ஆகும் இதை எப்படி கண்டறிவது என்று நமக்குத் தெரியும் அதைக் கண்டறியத்தேவையான திட்டத்தையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம்நீங்கள் லேட்டிடுட்அட்சரேகை மற்றும் சாய்வு ஆகியவற்றை கொடுத்தால் Hat minimum உங்களுக்குக் கிடைக்கும் எனவே பெங்களூரைப் பொறுத்தவரை இது ஒரு நாளைக்கு ஒரு சதுரமீட்டர் க்கு 4 5 கிலோவாட் ஹவர் என்பதைக் கண்டுபிடித்தோம் எனவே WHPV Hat min மற்றும் இங்கே இந்த Hat min யூனிட் மணி நேரத்தில் உள்ளது ஒரு நாளைக்கு ஒரு சதுரமீட்டர் க்கு கிலோவாட் ஹவர்கள் அல்ல ஏனென்றால் H minimum என்பது ஸ்டேண்டர்ட் இன்சோலேஷன் மணிநேரங்களை குறிக்கும் ஒரு சதுரமீட்டர் ரேடியேசன்க்குகதிர்வீச்சு ஒரு கிலோவாட்டின் எத்தனை மணிநேரங்கள் என்பதைக் குறிக்கும் எனவே இங்கே Hat min என்பது ஸ்டேண்டர்ட் இன்சோலேஷன் மணிநேரங்களுக்கு சமமாக இருக்கும் வி பேனலின் உள்ளார்ந்த பகுதியின் பரப்பளவை நாங்கள் கணக்கிடுகிறோம் இது Pm பேனல் efficiency மற்றும் அனைத்து ரியல் எஸ்டேட் பகுதி நடைபாதைகள் மற்றும் சேவைசெய்ய உதவும் பகுதி பராமரிப்பு பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய உண்மையான ரியல் எஸ்டேட் பகுதி உள்ளார்ந்த பகுதிக்கு 1 3 மடங்கு இருக்கும் எனவே பி வி வரிசையை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சமன்பாடுகள் இவை Na என்பது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் அது தன்னியக்க நாட்கள் பூஜ்ஜியத்திற்கு சமம் மற்றும் ரீசார்ஜ் செய்யும் நாட்கள் இல்லை என்றால் வாட் ஹவவர் பி வி என்பது சமன்பாட்டின் முதல் பகுதியால் வழங்கப்படுகிறது இது வாட் ஹவர் டே அது பகல் லோட் மற்றும் இரவு லோட் மற்றும் பேட்டரி சார்ஜ் டிஸ்சார்ஜ் இழப்புகள் ஆகியவற்றுக்கு சப்ளை வழங்க வேண்டும் இப்போது நாம் விவாதித்துக்கொண்டிருக்கும் உதாரணத்திற்கு அதைப் பயன்படுத்த முயற்சிப்போம் முன்னதாக பேட்டரி அளவிடுதல் மற்றும் லோட் விவரக்குறிப்பு ஆகியவற்றறுக்காக அதைப்பற்றி விவாதித்தோம் இந்த லோட் பற்றி நாம் விவாதித்ததை நினைவில் கொள்க உங்களிடம் லோட் 1 லோட் 2 லோட் 3 மற்றும் டே லோட் ஐ கணக்கிட்டோம் 612 வாட்ஹவர் நைட் லோட் ஐ கணக்கிட்டோம் 914 4 வாட்ஹவர் இந்த இரண்டு மதிப்புகளை பயன்படுத்தி தேவைப்படும் பி வரிசை அளவைக் கணக்கிட முயற்சிப்போம் வாட் ஹவர் பி வி பகல் லோட் 612 வாட் ஹவர் நைட் லோட் 914 4 வாட் ஹவர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் இழப்புகள் இழப்புகளையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் எனவே 0 7 அல்லது 70 பேட்டரி எஃபிசியென்சி செயல்திறன் உள்ளது இவை அனைத்தும் 1918 வாட் ஹவர் ஆக இருக்கும் PV வரிசையின் பீக் வாட் பிஎம் ஆனது 1918 Hat minimum ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் பெங்களூருக்கான Hat minimum மதிப்பு 4 58 ஆகும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சதுரமீட்டருக்கு 4 58 கிலோவாட் மணிநேரம் என்று நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இங்கே நாம் அதை மணிநேரம் என்ற யூனிட்ல் பயன்படுத்துகிறோம் ஒரு கிலோவாட்டின் எத்தனை மணிநேரங்கள் ஒரு சதுரமீட்டர் இன்சோலேஷன் க்கு என்பதாகும் இது உங்களுக்கு 418 8 பீக் வாட் அல்லது ஒரு கிலோவாட் பீக் ற்கு 0 4 தரும் இப்போது ஸ்டேண்டர்ட் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஒரு பி வி செல்லைத் தேர்ந்தெடுக்கவும் 16 எஃபிசியென்சி செயல்திறன் கொண்ட மோனோ க்ரிஷ்டலைன் பி வி செல்லைத் தேர்ந்தெடுக்கவும் எடுத்துக்காட்டாக பி வி பேனலின் உள்ளார்ந்த பகுதியின் பரப்பளவைக் கணக்கிட்டால் அது Pm எஃபிசியென்சி Pm கிலோவாட்டுகளில் இருந்தால் டினாமினேட்டர் இன்புட் ம் 1 கிலோவாட் சதுர மீட்டர் இன்சோலேஷன் ஆகும் ஆனால் நீங்கள் பிஎம் வாட்களில் எடுத்துக் கொண்டால் டினாமினேட்டர் இன்புட் ம் 1000 வாட் சதுர மீட்டர் இன்சோலேஷன் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அதற்கேற்ப யூனிட் அலகுகளைப் பயன்படுத்தவும் ஆகவே பீக் வாட்டாக 4 18 8 வாட் இருந்தால் அதை எஃபிசியென்சி X 1000 ஆல் வகுத்தால் நீங்கள் PV வரிசை உள்ளார்ந்த பகுதியின் பரப்பளவு 2 617 சதுரமீட்டர் ஆக பெறுவீர்கள் ரியல் எஸ்டேட்டின் உண்மையான பரப்பளவு பேனலின் உள்ளார்ந்த பகுதியை விட 30 அதிகமாக இருக்கும் மேலும் பராமரிப்பு நோக்கத்திற்காக துப்புரவு நோக்கங்களுக்காக இது தேவை என்றும் நாம் முன்பு விவாதித்தோம் 1 3 முறை 2 16175 3 4 சதுரமீட்டர் ஆக இருக்கும் எனவே 3 4 சதுர மீட்டர் பரப்பளவு கூரையின் மேற்புறத்தில் இருக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் 418 8 வாட் பீக் திறன் கொண்ட பி வரிசைகள் அமைக்கலாம் அல்லது 420 வாட் பீக் இந்த குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு கிடைக்கும் எனவே பி வரிசை அளவைத் தேர்ந்தெடுப்பது இப்படித்தான்